விரிவுரை 06 இலக்கிய ஆய்வு பற்றிய கண்ணோட்டம் அடுத்த மூன்று தொகுதிகளில் இலக்கிய ஆய்வு பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொன்றும் சுமார் இருபது நிமிடங்கள் நீடிக்கும் முதல் இருபது நிமிடங்கள் இலக்கிய ஆய்வுகளின் பின்னணியில் ஸ்லைடுகளாக இருக்கும் பின்னர் அடுத்த இருபது நிமிடங்கள் பல்வேறு இலக்கிய ஆதாரங்களின் காட்சிப்படுத்துதல் பற்றி இருக்கும் எப்படி இலக்கியத்தைத் தேடுவது ஒலுக்கமைப்பது பயன்படுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பின்னர் கடைசி இருபது நிமிடங்களில் நீங்கள் எழுத விரும்பும் ஒரு ஆவணத்தில் இந்த இலக்கியத் தரவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் எனவே முதலில் ஒரு பிரகடனம் செய்வதன் மூலம் இலக்கிய ஆய்வுக்குத் செல்வோம் இலக்கியத் துறையானது சில தகவல்களைப் தேடி பெறுவது மட்டும் அல்ல காரணம் கூகிள் தேடுபொறி பல்வேறு தனிநபர்களின் தனியார் வலைத்தளங்களை பார்க்க போகிறது அதேசமயத்தில் இலக்கிய ஆய்வில் நாம் அடிப்படையாகக் கொண்டது என்னவென்றால் யுனிவர்சிட்டி ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் பலவற்றில் உலகெங்கிலும் அதிகாரப்பூர்வமாக நடக்கும் தொழில்நுட்ப ஆய்வு ஆகும் கூகிள் என்ன கிடைக்கும் என்று கூகிள் அறிஞராக இருக்கலாம் எனவே தயவு செய்து கவனிக்கவும் இலக்கிய ஆய்வு இந்த தகவலை பெறுவது போன்றது அல்ல எனவே இந்த முறையில் இலக்கிய ஆய்வு பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக இந்த இலக்கியக் கணக்கெடுப்பு அனைத்தையும் நாம் ஏன் பெற வேண்டும் என்பதில் மிகவும் சுருக்கமான பின்னணி உள்ளது பின்னர் நாம் பார்க்கக்கூடிய இலக்கிய ஆதாரங்கள் எங்கே நாம் தேடிப் பார்க்கும் வழிகள் யாவை பின்னர் உலகம் முழுவதிலுமுள்ள விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்பட்டுவரும் விஞ்ஞான காப்புரிமை இலக்கியத்தை நடத்துகின்ற பதிப்பாளர்கள் யார் பின்னர் இறுதியில் எப்படி ஒரு ஆவணத்தை எழுதி பயன்படுத்துவது அதை எப்படி சேகரித்து சேமிப்பது என்று பார்ப்போம் சரி ஏன் நாம் இலக்கிய ஆய்வு செய்ய வேண்டும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய முதன்மையான தேவை ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எவ்வாறு உருவாகியிருக்கிறது என்பதன் முழு வரலாற்றையும் பிரதிபலிக்க முடியாது ஆகையால் மற்றவர்கள் செய்தவைகளுக்கு அப்பால் போகும் அணுகுமுறைகளைப் பயன்படுத்த வேண்டும் அதாவது மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் அறிந்துகொள்ள வேண்டும் மக்கள் எந்த வகையான அணுகுமுறைகளை பயன்படுத்தினார்கள் எழுந்திருக்கக்கூடிய இடைவெளிகள் எங்கே நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும் அப்படியானால் நாம் ஏற்கனவே உள்ள அறிவுக்கு என்ன வித்தியாசம் மேலும் மிகவும் அறிந்த பகுதியில் பயன்படுத்தப்படும் ஒரு புதுமையான நுட்பம் இலக்கியத்தில் கூடுதலாக இருக்கும் மற்றும் சில நேரங்களில் முற்றிலும் அறிமுகமான நுட்பம் ஒரு முழு நாவலைப் பகுப்பாய்வில் பயன்படுத்தப்பட்டு மதிப்புமிக்கதாக இருக்கும் எனவே புத்திசாலித்தனம் தெரிந்திருந்தால் என்ன புதுமை என்று அறிய வேண்டும் எனவே நீங்கள் தெரிந்துகொள்ள இலக்கிய ஆய்வு தேவை பின்னர் ஒரு ஆய்வு மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கலாம் அல்லது நம் சகாக்களால் மதிப்புமிக்கதாகக் கருதப்படுகிறது அந்த ஆய்வில் தற்போதைய சூழலில் மக்கள் அதை மதிப்புமிக்கதாகக் கருதும் இடத்தில் காண முடிகிறது பிரதிகளைத் தவிர்ப்பது முக்கியம் மேலும் வரும் சில சர்ச்சைக்குரிய முடிவுகளை தெளிவுபடுத்துவது முக்கியம் மேலும் தற்போது அங்கு இருக்கும் இலக்கியத்தில் கலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்களின் வேலைகளை விரிவுபடுத்துவதும் மேம்படுத்தவும் விரும்புகிறோம் என்றால் இப்போது வரை என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இலக்கிய ஆராய்ச்சியில் நாம் ஆராய்ச்சிக்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற விஷயத்தின் நிலைமையைப் பெறுவதில் நமக்கு உதவ வேண்டும் எனவே இலக்கிய ஆய்வு இது ஒரு முக்கியமான அம்சமாகும் ஆராய்ச்சியின் தொடக்கத்தில் மட்டுமல்லாமல் முழுவதும் இது செய்யப்பட வேண்டும் ஆனால் தொடக்கத்தில் அது நிச்சயமாக ஒரு மிக முக்கிய புள்ளியாக உள்ளது ஆய்வு அல்லது ஆராய்ச்சி அடிப்படையிலான டிகிரி முக்கியம் ஏனென்றால் மாணவரால் மேற்கொள்ளப்படும் அசல் பணி அடிப்படையில் பெரும்பாலும் ஆராய்ச்சி டிகிரி வழங்கப்படுகிறது மேலும் அது வேண்டுமென்றே இல்லாவிட்டாலும் கூட பிரதி எடுப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவே அங்கு என்னவெல்லாம் தெரிந்துகொள்வது முக்கியம் நாங்கள் வேலை செய்யும் ஆராய்ச்சியில் உலகில் வேறு எங்கு மக்கள் செய்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அது உங்கள் வேலைக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தவும் முக்கியம் மேலும் சரியாக வேலை செய்கிற தலைப்பைப் பற்றிய பின்னணி அறிவைப் பெறுவது முக்கியம் மேலும் முரண்பாடுகள் மற்றும் இடைவெளிகளை சுட்டிக்காட்டவும் இப்போது வரை என்ன செய்யப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஆய்வின் பின்னணியில் இலக்கிய ஆய்வு மிகவும் முக்கியமானது இந்த இலக்கியத்தை எங்கு பார்த்தோம் அடிக்கடி நாம் பல்வேறு வழிகளைக் கொண்டிருக்கிறோம் அவற்றை ஒரு முறை பார்க்கிறோம் திறந்த அணுகல் உலகில் அனைவருக்கும் கிடைக்கும் முதல் வழி வெளிப்படையாக உள்ளது துரதிருஷ்டவசமாக ஒரு பத்திரிகை வெளியீட்டை அல்லது ஒரு மாநாட்டின் தொடர்ச்சியை எடுத்துக் கொள்ளும் செலவு நீண்ட காலத்திற்குள் ஒரு மறுபயன்பாட்டு முறையில் கிடைக்கக்கூடியது அந்தந்த வெளியீட்டாளர்களுக்கு அதற்காக பணம் செலவழிக்கப் போகிறது அதனால் ஒவ்வொரு பத்திரிகை அணுகலுடன் தொடர்புடைய சந்தா செலவும் உள்ளது எனவே திறந்த அணுகல் விஞ்ஞான காப்பக தரவுகளிலிருந்து பகிரங்கமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிகவும் குறைவாக உள்ளது ஆனால் நிச்சயம் நாங்கள் சேர்ந்து செல்வதால் அவை அதிகரித்து வருகின்றன எனவே திறந்த அணுகல் மிக அதிகமாக உள்ளது திறந்த அணுகலில் எந்த வகையான பத்திரிகைகள் கிடைக்கின்றன என்பதைப் பார்ப்போம் இந்தியாவில் ஐ Delhi ஒருங்கிணைக்கப்படும் INDEST திட்டத்தின் கீழ் மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு உள்ளது இது நாட்டில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு இலக்கிய ஆதாரங்களை வழங்குகிறது அவை பல்வேறு குழுக்களாக வகைப்படுத்தப்படுகின்றன அடுக்கு 1 அடுக்கு 2 அடுக்கு 3 முதலியவை இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் ஆராய்ச்சி அமைப்பு அல்லது யுனிவர்சிட்டி அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்டால் மிகச் சிறந்தது சில இலக்கிய தேடல்களுக்கு பயன்படும் ஆதாரங்களுக்கு INDEST நிதி உதவி செய்கிறது பின்னர் மற்ற கல்வி நிறுவனங்களில் கிடைக்கக்கூடியதை நாங்கள் காணலாம் அங்கு ஒருவேளை நாங்கள் விஜயம் செய்யலாம் அனுமதி பெறலாம் அங்கு இலக்கிய ஆய்வு நடத்தலாம் பெரும்பாலும் INDEST மூலம் சந்திப்பவர்களுக்கு இலக்கிய ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை எனவே சில நூலகங்கள் கூடுதல் தொகுப்பில் பணம் செலவழிக்கின்றன மேலும் இது உங்கள் லைப்ரரியுடன் கிடைக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைப்ரரியுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் உங்கள் நூலகம் மூலம் சந்தா செலுத்துகின்ற அனைத்து பத்திரிகைகளிலிருந்தும் தெரிந்துகொள்ள வேண்டும் மேலும் தாமதமாக ஆசிரியர்களின் சில பிரசுரங்களை ஒரு போர்ட்டில் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் சிலவற்றைப் பயன்படுத்த முயற்சித்து வருகிறது அங்கு கோரிக்கையின் போது இலக்கியத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே இவை பியர் பகிர்வு ஆதாரங்களாக அழைக்கப்படுகின்றன எனவே கல்விக் கூடங்கள் ஆகியவை அத்தகைய ஒத்துழைப்பு ஆதார ஆதாரங்கள் ஆகும் மேலும் சில இலக்கியங்களை வழங்க முடியும் எனவே நாம் எதைப் பற்றிப் பேசுகிறோமோ அந்த இலக்கிய ஆதாரங்கள் எவை நாம் அடிப்படையில் காலக்கணக்குகள் ஆராய்ச்சி அறிக்கைகள் மாநாடுகள் உத்தியோகபூர்வ வெளியீடுகள் தரநிலைகள் விவாதங்கள் முதலியவற்றைப் பார்க்கப் போகிறோம் சில சமயங்களில் எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற வெளியீடுகள் கூட இலக்கிய ஆதாரமாக செயல்படுகின்றன நாம் நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும் அவர்கள் குறிக்க வேண்டும் நூல் விவரங்கள் கிடைக்கின்றன நாங்கள் எங்கள் ஆவணத்தில் அவற்றை புதுப்பிக்க முடியும் மேலும் வேலை செய்யும் படைப்புகளின் தொகுப்புகள் மற்றும் விமர்சனங்கள் குறிப்பு புத்தகங்கள் ஹேண்ட் பூக் முதலியன போன்ற இலக்கியத்தின் இரண்டாம் ஆதாரங்கள் உள்ளன டெஸ்ட்பூக் மோனோகிராஃப்புகள் மற்றும் சுருக்க சேவைகள் இவையெல்லாம் இலக்கிய ஆய்வுகளிலும் செயல்படுகின்றன மேலும் டிக்ஷனரி ஆண்டு புத்தகங்கள் நூல் விளக்கங்கள் இரண்டாம் நிலை ஆதாரங்களின் பட்டியல்கள் போன்றவற்றை இலக்கிய ஆதாரங்களாக பயன்படுத்தப்படலாம் எனவே இலக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டால் சில சொற்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் நாம் பார்க்க விரும்பும் ஒவ்வொரு பூக் ஐ என் எண் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் என்று அழைக்கப்படும் இந்த எண் அடிப்படையில் உலகில் எவரும் புத்தகத்தை அடையாளம் காண அனுமதிக்கலாம் மேலும் இது அச்சிடப்பட்டால் கூட சாத்தியமான ஆதாரமாக இருக்கும் ஒரு ஐஎஸ்பிஎன் இல்லை என்றால் புத்தகத்தை அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாது மேலும் ஒரு புத்தகத்தைப் பற்றி நாம் எப்போது வேண்டுமானாலும் கவனிக்க வேண்டியது அவசியம் இதேபோல் நாம் பார்க்க விரும்பும் ஏதேனும் பத்திரிகை ஐ என் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் எண் இருக்க வேண்டும் மேலும் இவை செய்தித்தாள்களுக்கு பொருந்தும் என் எண் வரம்பில் இருக்கும் நாம் மாநாட்டின் நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிடும் போது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பொதுவாக ஐஎஸ்எஸ்என் எண்ணைக் கொண்டிருக்கும் இன்று டிஜிட்டல் உலகில் நாம் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்க விரும்புகிறோம் அவற்றை நேரடியாக அணுகுவோம் மற்றும் அத்தகைய ஒரு முயற்சி இப்போது கிடைக்கிறது அது டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபயர் அதாவது டி ஐ எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இலக்கியத்தில் திறந்திருக்கும் ஒவ்வொரு ஆவணமும் திறந்த இலக்கியம் ஒரு டிஒஐ எண்ணைக் கொண்டிருக்கும் மேலும் டிஒஐ எண்ணை ஒரு யூ எல் க்குள் மொழிபெயர்க்கும் ஒரு நிறுவனம் உள்ளது அங்கு குறிப்பிட்ட முழு உரையும் கிடைக்கின்றது மேலும் முழு உரை வேறு இடம் நகரும் போது டிஒஐ நிறுவனம் மேப்பிங்கை மாற்றியமைக்கும் ஆதலால் ஆதாரம் அதன் உண்மையான இருப்பிடத்தை நகர்த்துவதால் வளத்தை அணுகுவோம் மற்றும் நீங்கள் ஒரு ஆன்லைன் வலயத்தை குறிக்கப் போகிறீர்கள் என்றால் குறிப்பிட்ட வளத்திற்கான டிஒஐ எண்ணை வைத்திருப்பதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் இதன் மூலம் அந்த எண்ணைக் குறிக்க முடியும் நிச்சயமாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் உள்ளன அவற்றில் யுனிவேர்சல் டெசிமல் கிளாஸ்சிபிகேஷன் அட்டவணை என்று ஒன்று இருக்கிறது இதை பயன்படுத்தி நூலகத்தில் புத்தகத்தை நேரடியாக குறிப்பிட முடியும் மேலும் ஒரு நூலகத் தகவலின் வடிவமைப்பு பல முறைகளில் வருகிறது இரண்டு வடிவங்கள் மிகவும் பிரபலமாக உள்ளன ஆர் எஸ் வடிவமைப்பு மற்றும் பி பி வடிவமைப்பு இந்த இரண்டு வகையான வடிவமைப்பையும் அதில் எத்தனை புலங்கள் கிடைக்கின்றன என்பதைப் பற்றியும் நாம் ஆராய்வோம் இதில் இலக்கிய ஆராய்ச்சியை நாங்கள் சேகரித்து வருகிறோம் மேலும் இதை பின்னர் நான் சுருக்கமாகச் சொல்கிறேன் மேலும் இலக்கிய ஆராய்ச்சிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன இதையொட்டி பத்திரிகை தாக்கம் காரணி பத்திரிகை பாதிப்புக் காரணி மூலம் நாம் என்ன சொல்கிறோம் என்பது ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையின் கட்டுரைகள் எத்தனை தடவைகள் பிற பத்திரிகைகள் மற்றும் பிற கட்டுரைகளால் குறிப்பிடப்படுகின்றன என்பதைப் பார்ப்பதுதான் இது பெரும்பாலும் இந்த விஞ்ஞானிகளைப் படிப்பதற்கும் மற்ற விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுவதற்கும் எவ்வளவு அர்த்தம் தருகிறது எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரண்டு பத்திரிகைகள் ஒப்பிட்டு விரும்பினால் பின்னர் அதிக தாக்கக்கூடிய காரணி ஒன்று அணுக வாசிக்க மற்றும் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது மேலும் இது சர்ச்சைக்குரிய ஒரு எண் ஆகும் ஆராய்ச்சி பகுதிகள் முழுவதும் இந்த பாதிப்பு காரணிகளை ஒப்பிட முடியாது ஆராய்ச்சிகள் மிகவும் தீவிரமாக பகுதியாக இருப்பதால் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் வேலை செய்கிறார்கள் பின்னர் வழக்கமாக பத்திரிகை பாதிப்பு காரணிகள் இருக்கும் அதிக பக்கத்தில் சிறிது மேலும் சமூகங்களில் ஆராய்ச்சிக் குழுக்கள் பத்திரிகைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ள நிலையில் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் பத்திரிக்கை தாக்கக் காரணி குறைந்த பக்கத்திலேயே இருக்கின்றது எனவே ஒரு பத்திரிகை குறைவாகவோ அல்லது மிக முக்கியமானதாகவோ இருக்கலாம் என்று நாம் கூறக்கூடிய ஒரு முழுமையான முறை அல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலுள்ள இரண்டு பத்திரிகைகளை ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கு இது ஒரு ஒப்பீட்டு உணர்வை வழங்குகிறது சைடேசன் குறியீட்டெண் எனவும் அழைக்கப்படுகிறது இது ஒரு பத்திரிகை கட்டுரை எத்தனை முறை இது மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது மேற்கோள் காவியங்கள் என சில கட்டுரைகளை நாங்கள் அழைக்கிறோம் நாம் எதைக் குறிக்கிறோமோ அதுவே பல கட்டுரைகளால் எழுதப்பட்ட கட்டுரையாகும் சில வெளியீடுகளை சைடேசன் கிளாசிக் என்று அழைக்கலாம் மேலும் மேற்கோள் என்பது பிற வெற்றிகரமான பத்திரிகை வெளியீடுகளின் மூலம் எத்தனை முறை அது குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதாகும் எச் குறியீட்டு மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய குறியீடாக உள்ளது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரின் பிரசுரங்கள் எத்தனை முறை குறிப்பிடுகின்றன என்பதை குறிப்பிடுகிறது அவை எவ்வளவு எண்ணிக்கையிலான பிரசுரங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கின்றன என்பதைக் குறிக்கிறது அதாவது ஒரு எழுத்தாளர் ஒரு n ன் n குறியீட்டைக் கொண்டிருப்பதாக சொல்லும்போது அடிப்படையில் அவர் n முறை அல்லது அதற்கு மேற்பட்ட மேற்கோள்களை வைத்திருக்கிறார் எனவே அதிகமான எச் குறியீடான ஒரு எழுத்தாளர் அதன் ஆவணங்களை பரவலாக வாசித்து வருகிறார் மற்றும் பரவலாக குறிப்பிடப்படுகிறார் என்பதே இதன் பொருள் மேலும் அவர் பெரும்பாலும் வெற்றிகரமான விஞ்ஞானி ஆவார் எனவே பிரசுரங்களைத் தேடும் பல்வேறு உத்திகள் எவை அதன் பரப்பளவில் இலக்கியத்தைத் தேடுவதில் ஆராய்ச்சிக்கு ஒரு புதிய உறவு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் கவனம் பகுதிக்கு வர வேண்டிய நேரம் மிகவும் குறைவு மேலும் இடைவெளிகளை மிக விரைவாக அடையாளம் காண வேண்டும் அதனால் நாம் தொடர விரும்பும் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த முடியும் எனவே பிரசுரங்களைத் தேடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மூன்று முக்கிய உத்திகள் உள்ளன முதலாவது முக்கிய சொற்கள் பற்றியது முக்கிய சொற்களால் என்னவெல்லாம் சொல்கிறோமோ நாம் தேடுகிற ஆராய்ச்சி முடிவுகளின் தலைப்பை அடையாளம் காண அல்லது வார்த்தை எழுத்தாளரின் பெயரை பயன்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறது கட்டுரையால் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கிய சொல்லைப் பயன்படுத்தலாம் எனவே முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சித் தலைப்பை விவரிக்கும் மற்றும் அடையாளம் காணும் சொற்களைக் கொண்டு வருவது போலாகும் மற்றும் அதே கட்டுரைக்கு அந்த புள்ளியைக் காணக்கூடிய வேறுபட்ட வகைகள் உள்ளன என்று அர்த்தம் நாம் விரைவில் அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் தேடலின் இரண்டு வழிகளும் உள்ளன பின்தங்கிய காலவரிசை தேடல் மற்றும் முன்னோக்கு காலவரிசை தேடல் ஒன்றை நிரூபிக்க நாம் முன்னேறிச் செல்லும்போது நாம் தேடுவதைச் செய்வதன் மூலம் நாம் இந்த இரண்டு அர்த்தம் என்னவென்பது தெளிவாகத் தெரியும் முன்பக்க கால தேடலில் ஒரு கதாபாத்திரத்தை வகிக்கப் போகிறது என்பது மேற்கோள் ஆகும் இந்த வகை தேடல்களை எங்கும் செய்கிறோம் எனவே கிடைக்கக்கூடிய சில தரவுத்தளங்கள் உள்ளன இவை சேகரிக்கப்படும் மொத்த பத்திரிகைகள் மற்றும் மாநாடுகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த சேவைகளை அணுகுவதற்கு ஒரு சந்தா தேவைப்படுகிறது இன்ஸ்பெக்ட மற்றும் காம்பௌண்ட்க்ஸ் போன்ற சில தரவுத்தளங்கள் பப்மெட் மருத்துவ சமூகத்திற்கு பொருத்தமானது நாம் நிச்சயமாக மேத்செய்நைட் மற்றும் இரசாயன சுருக்கம் சேவைகள் எனவே எங்கள் நூலகங்கள் இந்த தரவுத்தளங்களுக்கு அணுகலைக் கொண்டிருக்குமானால் ஏராளமான ஜௌர்னல்ஸ் மற்றும் கான்பரென்சஸ் ஒரே இடத்திலேயே தேடலாம் பின்தங்கிய காலவரிசை தேடலை அடிப்படையாகக் கொண்டது என்னவென்றால் நாம் ஒரு கட்டுரையை பார்க்கப் போகிறோம் அது குறிப்பிடுகிற அனைத்து ஆவணங்களும் என்ன என்பதைப் பார்க்கவும் இது கட்டுரையை விட பழையதாக இருக்கும் பின்னர் அந்த குறிப்புகள் மத்தியில் பாருங்கள் அந்த தலைப்பு தொடர்பாக என்ன மீண்டும் மீண்டும் போகிறது எனவே இந்த வழி உண்மையில் நாம் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி பகுதியில் முழு பின்னணி சென்று கண்டுபிடிக்க முடியும் முன்னோடி காலவரிசை தேடலானது வேறொரு விதத்தில் வேலை செய்யும் ஒன்று நாம் அடிப்படையில் முதலில் நமது ஆராய்ச்சிப் பகுதியில் மிக முக்கியமான ஒரு காகிதத்தை அடையாளம் காண்கிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட ஜௌர்னல்ஸ் மேற்கோள் காட்டுகிற எல்லாப் பிரசுரங்களையும் அதாவது எதிர்காலத்தில் வரப்போவதாக அர்த்தம் என்னவென்றால் 1994ல் ஒரு நல்ல பத்திரிகை அடையாளம் கண்டோம் பின்னர் இந்த ஆவணங்களைக் குறிப்பிடும் 94 க்குப் பிறகு வெளியிடப்படும் அனைத்து ஆவணங்களும் மற்றும் அந்த மத்தியில் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான இருக்கும் சிலது இருக்கும் பின்னர் நாம் அவற்றை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் பின்னர் அந்த குறிப்பிட்ட ஆவணங்களை மேற்கோள் காட்டிய பின் அந்த ஆவணங்களை நாம் பார்ப்போம் மற்றும் அந்த வழியில் நாம் முன்னோக்கி செல்ல முடியும் வெளிப்படையாக நாங்கள் தேடுகின்ற ஆண்டு வரை மட்டுமே வர முடியும் ஏனென்றால் எதிர்காலத்தில் வெளியிடப்படவிருக்கும் காகிதம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒருவேளை தொகுதி எண் வாரியானது ஒரு வருடம் முன்னதாக இருக்கலாம் வரவிருக்கும் ஆவணங்களைப் பார்க்க முடியும் ஆனால் அதற்கு அப்பால் அல்ல எனவே மேற்கூறிய தகவல்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்பதற்கான தகவல்களின் வகைகள் என்னென்ன எனவே இங்கே மீண்டும் சந்தா தேவை இரண்டு இது போன்ற ஆதாரங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் ஒன்று தாம்சன் ஐ நிறுவனத்தின் அறிவியல் வலை மற்றும் ஒன்று ஸ்கொப்பஸ் மேற்கூறிய இரண்டும் மிகவும் பிரபலமான ஆதாரமாகக் காணப்படுகின்றன இந்த ஆதாரங்களைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முக்கியமான ஆராய்ச்சி முடிவுகளை எப்படிப் பார்ப்பது என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வெளியீட்டாளர்கள் பற்றிய ஒரு சொல் பத்திரிகை படிவங்களில் கிட்டத்தட்ட 80 பிரசுரங்கள் நான் இங்கு பட்டியலிடப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கையிலான நிறுவனங்களால் செய்யப்படுகின்றன எல்சேவியர் மற்றும் ஸ்ப்ரிங்கர் ஆகியோர் ஒன்றாக உலகின் பத்திரிகை வெளியீடுகளில் பெரும்பான்மையை எடுத்துக்கொள்கிறார்கள் பின்னர் டெய்லர் மற்றும் ஃபிரான்சிஸ் குழு நேச்சர் பப்ளிகேஷன்ஸ் குழு மற்றும் மேனி பப்ளிஷிங் ஆகியவற்றைப் பெறுகிறது பின்னர் சமுதாயங்களால் வெளியிடப்படும் ஏராளமான பத்திரிகைகள் உள்ளன அமெரிக்கன் பிசிக்ஸ் இன்ஸ்டியூட் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆப் பிசிக்ஸ் முதலியவை எனவே சமுதாயங்களால் பிரசுரிக்கப்படும் பத்திரிகைகள் மற்றும் அவை வெளியீட்டு இல்லங்கள் உள்ளன எனவே இந்த வெளியீட்டாளர்களுக்கான ஆன்லைன் வளங்களின் வலைத்தளங்களை எங்கு கண்டுபிடிப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்லைன் கட்டுரைகளும் அந்தந்த வெளியீட்டாளர்களால் நடத்தப்படும் இணையதளங்களிலிருந்து முழு உரை வடிவத்திலும் கிடைக்கின்றன எனவே சைன்ஸ்டைரக்ட் ஆனது எல்சேவியர் நடத்தப்படும் ஒரு போர்ட்டல் ஆகும் ஸ்பிரிங்கர் லின்க்ஸ் ஸ்பிரிங்கர் வெளியீட்டுக் குழுவால் இயக்கப்படும் ஒரு போர்டல் ஆகும் மேலும் நான் இங்கே பட்டியலிட்டுள்ள பல இணைய ஆதாரங்கள் உள்ளன அந்த தளங்களில் சிலவற்றை நாங்கள் திறந்து விடுவோம் பின்னர் சந்தாவுக்கு எதிராக கிடைக்கும் அந்த முழு நூல்களையும் எங்களால் எப்படி பிடிக்க முடியும் என்பதைப் பார்க்கவும் எனவே சில நேரங்களில் பிரசுரிக்கப்படும் கட்டுரைகள் எங்கள் தலையீடு இல்லாமல் நம் மேசைக்கு வரலாம் எனவே நாம் எதை அர்த்தப்படுத்துகிறோம் என்பது புதிதாக என்ன என்பதை அறிய ஒவ்வொரு மாதமும் பத்திரிகை வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை எஸ் பீடு சந்தா அல்லது உள்ளடக்கம் சந்தா என்று ஒன்று உள்ளது ஆகையால் அந்த மின்னஞ்சல் வெளியீட்டாளர்களுடன் நாங்கள் எங்களது இமெயில்ப் பதிவு செய்யலாம் பின்னர் ஒவ்வொரு மாதமும் புதிய கட்டுரைகள் இருந்தால் புதிய பதிவுகள் இருந்தால் அவை உண்மையில் புதுப்பிக்கப்படும் மற்றும் அந்த வழியில் நாம் பார்க்க மற்றும் தேடி விட இலக்கிய ஆய்வு கணக்கில் எங்கள் இன்பாக்ஸ் தள்ளப்படுகிறது இயற்கையாகவே சந்தா மூலம் எங்கள் இமெயில்களில் இணைப்புகளுடன் வரும் கட்டுரைகளை அணுகுவது எங்கள் நூலகத்திலிருந்து சந்தா தேவைப்படும் இருப்பினும் தலைப்புகள் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி விவர எண் மற்றும் பக்கம் எண் போன்ற கட்டுரை விவரங்கள் போன்ற அடிப்படை தகவல்கள் இந்த சந்தாக்களால் எங்கள் இன்பாக்ஸ் கிடைக்கும் சில நேரங்களில் சிறப்பு ஆர்வ குழு வலைத்தளங்களை பார்க்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஐமெக்கானிக்கா ஓஆர்ஜி imechanica org மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சமூகம் ஒரு ஆர்வம் குழு இது இந்த குழு வலைத்தளங்கள் குறிப்பிட்ட களத்தில் நடைபெற்று வரும் பணியைப் பற்றி அடிப்படையில் விவாதிக்கும் எனவே உங்கள் ஆய்வுப் பகுதிக்கு செயலில் இருக்கும் சில இது போன்ற தளங்களைப் பார்ப்பது நல்லது எனவே நாம் எழுத விரும்பினால் இந்த குறிப்புகளை ஒரு எண் முறையில் ஒரு ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள வரிசையில் மற்றொன்று அல்லது காலவரிசை ஒழுங்கு அல்லது அல்பாபெட்டிகள் வரிசையில் அடிப்படையில் அமைத்துக்கொள்ள வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஆவணத்திற்கு குறிப்புகள் தேவைப்படும் வெவ்வேறு வடிவங்களில் எதைக் குறித்து நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் யுனிவர்சிட்டிலிருந்து பல்கலைக் கழகம் வரைக்கும் வெளியீட்டாளர்களிடமும் வெளியீட்டிற்காக எங்கள் கையெழுத்துப் பிரதிகளை அனுப்ப வேண்டும் எனவே அதன் மிக முக்கியமான உதாரணமாக தகவலின் ஆதாரத்தையும் எங்கள் ஆவணத்தை அனுப்ப விரும்பும் இலக்கையும் பொறுத்து பாணியை மாற்றுவதற்கான ஒரு குறிப்பு மேலாளரைப் பயன்படுத்த வேண்டும் நான் அந்த குறிப்பு மேலாளர்களில் சிலவற்றை அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு பிடித்த ஒன்று ஜாப்ரெப் இது திறந்த மூல மற்றும் இலவசமாக கிடைக்கும் மென்பொருளாகும் நான் உண்மையில் இந்த மென்பொருள் பற்றி சிறிய நிரூபணம் செய்கிறேன் சிலது பணம் செலுத்தவேண்டிய பட்டியலில் உள்ளன அவர்களில் சிலர் உங்கள் யுனிவர்சிட்டிகான நூலகதை சந்திப்பார்கள் நீங்கள் உங்கள் லைப்ரரியுடன் சரிபார்க்க வேண்டும் உங்கள் யுனிவர்சிட்டிகுப் பொறுப்பேற்கிற குறிப்பு மேலாளர்கள் இதற்கு பொறுப்பேற்பார்கள் விக்கிபீடியாவில் அனைத்து குறிப்பு மேலாண்மை சாப்ட்வேர்களிலும் மிகவும் நல்ல ஒப்பீடு உள்ளது நீங்கள் எதைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்பு நீங்கள் அதைப் பார்க்க வேண்டும் மேலும் இந்த ஸ்லைடுகளுக்கான கருத்துக்கள் சிலவற்றை எனக்கு உதவுவதற்காக பேராசிரியர் கே ராமமூர்த்தி மற்றும் எனது சக ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன்